எனவே இது ஒரு பழைய ஏர்கிராப்ட் பைபர் சூப்பர் கப் 18 150 இது பல்வேறு டுபுலார் உறுப்பினர்களைப் பெற்ற டிரஸ் வகை பியூசேலாஜ் என்று நீங்கள் காணலாம் இந்த குழாய் உறுப்பினர்கள் அவர்கள் டென்ஷன் மற்றும் கம்ப்ரெஸ்ஸின் இரண்டையும் சுமக்க முடியும் இவை லொங்கிடுதினால் உறுப்பினர்கள் என்று அழைக்கப்படும் லாங்கரோன்ஸ் உறுப்பினர்கள் பின்னர் சில நிரப்புதல்கள் உள்ளன இவை லொங்கிடுதினால் உறுப்பினர்களாகவும் இருக்கின்றன ஆனால் ஸ்ட்ரிங்கர்கள் எனப்படும் லாங்கரோன்ஸ் விட எடை குறைவாக இருக்கும் ஸ்ட்ரிங்கர்கள் எண்ணிக்கையில் ஏராளமாக உள்ளன லாங்கரோன்ஸ் அவை எண்ணிக்கையில் குறைவாக உள்ளன ஏர்கிராப்ட் கூறுகள் கட்டமைப்பு உறுப்பினர்கள் எனப்படும் பல்வேறு பகுதிகளால் ஆனவை அவை ஸ்ட்ரிங்கர்கள்லாங்கரோன்கள்ரிப்ஸ் பல்க் ஹெர்ட்ஸ் போன்றவை பியூசேலாஜ் ஏர்கிராப்ட் முக்கிய அமைப்பு அல்லது உடலாகும் இது சரக்கு கட்டுப்பாடுகள் பாகங்கள் பயணிகள் மற்றும் பிற உபகரணங்களுக்கு இடத்தை வழங்குகிறது சிங்கிள் என்ஜின் ஏர்கிராப்ட் இது பவர் பிளான்ட்யும் அமைக்கிறது மல்டி என்ஜின் ஏர்கிராப்ட்ஸ் என்ஜின்கள் பியூசேலாஜ் இணைக்கப்பட்ட இணைப்பில் இருக்கலாம் அல்லது விங் கட்டமைப்பிலிருந்து இடைநிறுத்தப்படலாம் பியூசேலாஜ் கட்டுமானத்தில் பொதுவாக இரண்டு வகைகள் உள்ளன டிரஸ் வகை மற்றும் மோனோகோக் வகை ஒரு டிரஸ் என்பது பயன்படுத்தப்பட்ட சுமைகளால் சிதைவதை எதிர்ப்பதற்காக பீம்ஸ் ஸ்ட்ரட்ஸ் மற்றும் பார்ஸ் போன்ற உறுப்பினர்களால் ஆன ஒரு கடினமான சட்ட வேலை டிரஸ் ஃப்ரேம் செய்யப்பட்ட பியூசேலாஜ் பொதுவாக துணியால் மூடப்பட்டிருக்கும் டிரஸ் வகை பியூசேலாஜ் பிரேம் வழக்கமாக ஸ்டீல் டுபிங்ஸ் கட்டப்படுகிறது இது ஒன்றாக இணைக்கப்பட்டு டிரஸின் அனைத்து உறுப்பினர்களும் டென்ஷன் மற்றும் கம்ப்ரெஸ்ஸின் சுமக்க முடியும் இப்போதெல்லாம் பெரும்பாலான ஏர்கிராப்ட் செமிமோனோகோக்கட்டுமானத்தால் செய்யப்பட்டவைசெமிமோனோகோக் பியூசேலாஜ் முதன்மையாக அலுமினியம் |aluminium மற்றும் மெக்னீசியத்தின் உலோகக் கலவைகளால் கட்டப்பட்டுள்ளது ஸ்டீல்மற்றும் டைட்டானியம் அதிக வெப்பநிலை உள்ள பகுதிகளிலும் காணப்படுகின்றன முதன்மை வளைக்கும் சுமைகள் லாங்கரோன்ஸ் எடுக்கப்படுகின்றன அவை வழக்கமாக குறுக்குவெட்டு புள்ளிகளிலிருந்து நீட்டிக்கப்படுகின்றன லாங்கரோன்ஸ் ஸ்ட்ரிங்கர்கள் எனப்படும் பிற லொங்கிடுதினால் கூடுதலாக வழங்கப்படுகின்றன ஸ்ட்ரிங்கர்கள் லாங்கரோன்ஸ் விட எடை குறைவாக உள்ளன மேலும் அவை எண்ணிக்கையில் அதிகம் செங்குத்து கட்டமைப்பு உறுப்பினர்கள் பல்க் ஹெர்ட்ஸ் அல்லது பிரேம்ஸ் அல்லது ஃபார்மர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இந்த செங்குத்து உறுப்பினர்களில் மிகப் பெரியவர்கள் செறிவூட்டப்பட்ட சுமைகளைச் சுமக்க பல்வேறு இடைவெளிகளில் அமைந்துள்ளனர் மற்றும் விங்ஸ் பவர் பிளான்ட்ஸ்ஸ்டாபிளிஸ்ர்ஸ் போன்ற பிற அலகுகளை இணைக்க பொருத்துதல்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஸ்ட்ரிங்கர்கள் லாங்கரோன்ஸ் விட சிறியதாகவும் இலகுவாகவும் இருக்கின்றன மேலும் அவை முழுமையாய் செயல்படுகின்றன வலுவான கனமான லாங்கரோன்ஸ் பல்க் ஹெர்ட்ஸ் மற்றும் ஃபார்மர்களை வைத்திருக்கிறது இவை ஸ்ட்ரிங்கர்கள் ஸ்ட்ரிங்கர்கள் மற்றும் லாங்கரோன்கள் டென்ஷன் மற்றும் கம்ப்ரெஸ்ஸின் உருகுவதைத் தடுக்கின்றன ஸ்ட்ரிங்கர்கள் வழக்கமாக ஒரு துண்டு அலுமினிய அலாய் கட்டுமானத்தைக் கொண்டவை மற்றும் வார்ப்பு வெளியேற்றங்கள் அல்லது உருவாக்குவதன் மூலம் பல்வேறு வடிவங்களில் தயாரிக்கப்படுகின்றன ஸ்ட்ரிங்கர்ஸ் போன்ற லாங்கரோன்ஸ் பொதுவாக அலுமினிய அலாய் மூலம் தயாரிக்கப்படுகின்றன இது செஸ்னா 206 எச் ஏர்கிராப்ட் இது செமிமோனோகோக் கட்டுமானத்துடன் கூடிய ஒற்றை பிஸ்டன் இயந்திர விமானமாகும் ஏர்கிராப்ட் மூன்று பிரிவுகள் கிடைத்துள்ளன முன்னோக்கி பிரிவு இந்த ஃபயர்வால் வரை இது நீங்கள் பார்க்கக்கூடிய முன்னோக்கி பிரிவு பின்னர் ஃபயர்வால் முதல் கேபிளின் இறுதி வரை மையப் பிரிவு உள்ளது பின்னர் டேய்ல் கோண் உள்ளது இங்கிருந்து இறுதி வரை பிரிவு எனவே இது மற்றொரு விங் உள்ளமைவு நீங்கள் ஹை விங் காணலாம் இது செஸ்னா 206 ஏர்கிராஃப்ட் அது ஹை விங்நிலையில் இருக்கும் விங் இருப்பிடத்தைப் பாருங்கள் இந்த ஏர்கிராஃப்ட் உருவாக்கப்பட்ட பல்க் ஹெர்ட்ஸ் லாங்கிடுதினால் ஸ்ட்ரிங்கர்கள் ரெஇன்போர்சிங் சேனல்ஸ் மற்றும் ஸ்கின் கொண்டுள்ளது முக்கிய பொருள் 2024 ஆல்காட் அலுமினிய அலாய் ஆகும் இது உருவான பிறகு 2024 T 42 நிலைக்கு வெப்ப சிகிச்சை அளிக்கப்படுகிறது மற்றும் அரிப்பை எதிர்க்கும் ப்ரைமருடன் வரையப்படுகிறது இந்த பியூசேலாஜ் உள்ள அனைத்து பல்க் ஹெர்ட்ஸ் உருவாக்கப்பட்ட சீட் மெட்டல் அல்லது ரெயின்போர்ஸ்ட் பல்க் ஹெர்ட்ஸ் கேபின் பிரிவின் பிரேம் உறுப்பினர்கள் உருவாக்கப்பட்ட பல்க் ஹெர்ட்ஸ் சேனல்களால் கட்டப்பட்டவை பல்க் ஹெர்ட்ஸ் U சேனல் பிரிவுகளாக உருவாகின்றன கட்டுமானமானது பல்க் ஹெர்ட்ஸ் லாங்கிடுதினால் ஸ்ட்ரிங்கர்கள் ரெஇன்போர்சிங் சேனல்ஸ் மற்றும் ஸ்கின் கொண்டுள்ளது இந்த ஏர்கிராப்ட் அனைத்து உலோக கட்டுமானங்களுக்குமான விங்களை ஒரு ஸ்ட்ரட் பேசிங்கைக் காணலாம் அவை செமிமோனோகோக் கட்டுமானம் மற்றும் இரண்டு ஸ்பார்களைப் பயன்படுத்துகின்றன ஒவ்வொரு விங்ம் ஒரு ஒருங்கிணைந்த பியூயல் பெய் மற்றும் அய்லிரோன் மற்றும் பிளாப் கொண்ட அவுட்டர் விங் பேனல் கொண்டுள்ளது அனைத்து ரிப்ஸ் மேல் மற்றும் கீழ் விளிம்புகள் ரிப்ஸ் விறைப்புத்தன்மையை வழங்குவதோடு கூடுதலாக வண்டிகளின் ரிப்ஸ் செயல்படுகின்றன ஸ்கின் ஒவ்வொரு ரிப் பிளாஞ் நேரடியாகச் ரிவேட்டேட் அடுத்தடுத்த ஒவ்வொரு ரிப் பெய் யும் செல்லுலார் வலிமையை வழங்குகிறது நோஸ் மையம் மற்றும் ட்ரைலிங் எட்ஜ் ரிப் செக்மென்ட்ஸ் முன் வழியாக ஒன்றாகச் ரிவேட்டேட் அடிப்படை ஏர்ஃபாயில் பிரிவுகளை உருவாக்குவதற்கு ஸ்பார்ஸை வளர்க்கின்றன அல்காட் செய்யப்பட்ட ஸ்ட்ரிங்கர்கள் ரிப்ஸ் இடையில் ஸ்கின் கடினப்படுத்துகின்றன சீட் மெட்டல் வெப்ஸ் மாற்றியமைக்கப்பட்ட இயந்திரம் அரைக்கப்பட்ட குறுகலான விலக்குகளை உள்ளடக்கியது எனவே இந்த செஸ்னா 206 எச் ஏர்கிராப்ட்ல் விங் உலோக கட்டுமானம் ஒரு செமி கான்டிலீவர் செமிமோனோகோக் வகை இது இரண்டு மெயின்களைப் பெற்றுள்ளது இது முன் ஸ்பார் பிரதான ஸ்பார் இது உங்கள் முக்கிய ஸ்பார் வழியாக செல்கிறது இந்த பின்புற வரி ரிவெட்டிங் கோடு ரியர் ஸ்பார் ஆகும் ஸ்கின் பேனல்கள் ரிவேட்டேட் ரிப்ஸ்ல் ரிப்ஸ்ல் இங்கே ஏர்கிராப்ட் யை காணலாம் விங்க்கு வெவ்வேறு ரிப்ஸ்ல் கிடைத்துள்ளன வளைந்த கோடுகள் உள்ளன இது முதல் ரிப்ஸ்ல் இரண்டாவது ரிப்ஸ்ல் மூன்றாவது ரிப்ஸ்ல் நான்காவது ரிப்ஸ்ல் நீங்கள் ரிவேட்டேட் லைன் ஐக் காணலாம் இது ரிப்ஸ்ல் ஸ்கின் பேனல்கள் ரிப்ஸ்ல் ஸ்பார்ஸ் மற்றும் ஸ்ட்ரிங்கர்களுக்கு கட்டமைக்கப்பட்டுள்ளன நீங்கள் இப்போது விங்யின் உள் கட்டமைப்பைக் காணலாம் இது முன் ஸ்பார் விங்யின் உள்ளே இருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய முன் ஸ்பார் இடது பக்கத்தில் ரிப் உள்ளது இது உங்கள் ரிப் ரிப் ன் ட்ரைலிங் எட்ஜ் இணைக்கப்பட்டுள்ளது இது நீங்கள் காணக்கூடிய பின்புற ஸ்பார் மற்றும் இது மற்றொரு ரிப் எனவே இப்போது நீங்கள் விங்யின் உள் அமைப்பைக் காணலாம் இது முன் ஸ்பார் உள்ளே இருந்து முன் ஸ்பாரைக் காணலாம் பின்னர் இது முன் ஸ்பாரில் இணைக்கப்பட்டுள்ள லீடிங் எட்ஜ் இணைக்கப்பட்ட ரிப் இது ரிப் பின்புற ஸ்பாரில் இணைக்கப்பட்டிருக்கும் லீடிங் எட்ஜ் இது உங்கள் பின்புற ஸ்பார் ஆகும் எனவே வெளியில் இருந்து இரண்டு ஸ்பார்ஸையும் நாங்கள் பார்த்தோம் அவற்றை உள்ளே இருந்து நீங்கள் காணலாம் இது பின்புற ஸ்பார் இது மற்றொரு ரிப் எனவே இது மற்றொரு விங் உள்ளமைவு இது சைனஸ் 912 மோட்டார் கிளைடரில் ஒரு ஹை விங் உயர்ந்த பக்கத்தில் இணைக்கப்பட்ட விங்யை நீங்கள் காணலாம் எனவே இது மற்றொரு ஹை விங் உதாரணம் இந்த விங் எவ்வாறு பியூசேலாஜ் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை இப்போது பார்ப்போம் எனவே ஹை விங் சைனஸ் 912 க்கான விங் இணைப்பை நீங்கள் காணலாம் இந்த 2 ஸ்பார்ஸ் நீங்கள் ஸ்பார்ஸ் வழியாகவும் அதன் வழியாகவும் நகர்வதைக் காணலாம் இது வலது பக்கத்தில் ஒரு இணைப்பு இடது பக்கத்தில் மற்றொரு விங் இணைப்பு நீங்கள் இரண்டு இணைப்புகளைக் காணலாம் இது இடது பக்கத்தில் உள்ள மற்றொரு இணைப்பு இந்த இரண்டையும் தவிர இன்னும் ஒன்று உள்ளது இணைப்பு மற்றும் இந்த மையம் எனவே அடிப்படையில் விங் களை வைத்திருக்கும் மூன்று போல்ட் ஒரு ஹை விங் சைனஸ் 912 மோட்டார் கிளைடரின் இரண்டு இறக்கைகள் எனவே இது ஹன்சா 3 ஏர்கிராப்ட் ஒரு லோ விங் ஏர்கிராப்ட் என்பதை நீங்கள் காணலாம் இங்கே விங்யின் இணைப்பை நீங்கள் காணலாம் அது கீழ் நிலையில் உள்ளது நீங்கள் ஹன்சா 3 இன் விங் இணைப்பைப் பார்க்கிறீர்கள் வலது விங்களின் முன்னோக்கி இணைப்பு இது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் பின்புறத்தில் மற்றொரு இணைப்பு உள்ளது இதை நீங்கள் காணலாம் இந்த போல்ட் ஒரு க்ரீப் குறி உள்ளது இது வலதுவிங்களின் பின்புற விங் இணைப்பு இதேபோல் இடதுவிங் மீது நமக்கு ஒத்த இணைப்புகள் உள்ளன ஒன்று முன் பக்கத்தில் மற்றும் பின் பக்கத்தில் ஒன்று நீங்கள் இப்போது இடதுவிங்களைப் பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் இது இடதுவிங்க்கான விங் இணைப்பு இது பின்புற விங் இணைப்பு நீங்கள் ஒரு பெரிய வாஷர் கொண்ட பின்புற மோதிர இணைப்பு போல்ட் போல்ட் பார்க்க முடியும் மற்றும் இதே போன்ற இணைப்பு இடது விங்க்கு முன் பக்கத்தில் உள்ளது மேலும் இடதுவிங்களின் முன்னோக்கி இணைப்பை நீங்கள் காணலாம் இது போல்ட் எனவே விங் யை இணைப்பு போல்ட் இடது விங்க்கு இரண்டு மற்றும் வலது புறத்தில் இரண்டு வலது புறத்தில் உள்ளது எனவே விங் இணைப்பு போல்ட்கள் அவை 4 எண்ணிக்கையில் இருப்பதை நீங்கள் பார்த்துள்ளீர்கள் வலதுவிங்க்கு வலதுபுறத்தில் இடது விங் இரண்டு இரண்டு முன் போல்ட் மற்றும் இரண்டு பின்புற போல்ட் எனவே நாங்கள் ஹன்சா 3 ஏர்கிராப்ட் இருக்கிறோம் இதில் ரோட்டாக்ஸ் 914 எஃப் 3 எஞ்சின் இருப்பதை நீங்கள் காணலாம் இது ஃபயர்வாலுடன் இணைக்கப்பட்ட எஞ்சின் மவுண்ட் இது ஃபயர்வால் இவை என்ஜின் மவுண்ட் இணைப்பு போல்ட் வலது பக்கத்தில் இரண்டு இது மேல் இணைப்பு போல்ட் கீழ் இணைப்பு போல்ட் இதேபோல் இடது பக்கத்தில் இரண்டு போல்ட் எனவே இந்த 4 போல்ட்கள் அவை என்ஜின் ஃபயர்வாலுடன் இணைக்கின்றன இது என்ஜின் மவுண்ட் என்பதை நீங்கள் காணலாம் என்ஜின் மேலும் 4 புள்ளிகளில் என்ஜின் சட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நீங்கள் 4 ஏற்றங்களைக் காணக்கூடிய அதிர்வுகளை உறிஞ்சுவதற்கான ரப்பர் எல்லைகளைக் கொண்டுள்ளது இது இடது பக்கத்தில் கீழே ஒன்று இடது பக்கத்தில் முதல் ஒன்று மேலே உள்ள ஒன்று இடது புறம் இதேபோல் வலதுபுறத்தில் இரண்டு மேல் மற்றும் ஒரு கீழே எனவே ஹன்சா 3 ஏர்கிராப்ட் ஃபிக்ஸ் லேண்டிங் கியரை நாங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது நிலையான லேண்டிங் கியர் இது 8 போல்ட்களால் இணைக்கப்பட்டுள்ளது பியூசேலாஜ் 4 போல்ட்கள் வலது பக்கத்தில் உள்ளன இதை நீங்கள் காணலாம் லேண்டிங் கியர் இணைப்பு அடைப்புக்குறி இரண்டு போல்ட் இரண்டு முன் போல்ட் பின்னர் இதேபோல் இரண்டு போல்ட் பின்புற பக்கத்திலும் உள்ளன எனவே வலதுபுறத்தில் மொத்தம் 4 போல்ட் மற்றும் இதேபோல் 4 போல்ட் முன் இரண்டு மற்றும் இடது புறத்தில் இரண்டு எனவே மொத்த 8 போல்ட்கள் பிரதான லேண்டிங் கியரை பியூசேலாஜ் இணைத்தன எனவே இப்போது நாங்கள் செஸ்னா 206 ஏர்கிராப்ட் இருக்கிறோம் அதில் ஒரு முக்கிய லேண்டிங் கியர் மற்றும் நோஸ் லேண்டிங் கியர் உள்ளது இந்த ஏர்கிராப்ட் லேண்டிங் கியர் உள்ளமைவு ஒரு நிலையான ஒன்றாகும் இது இடது பக்கத்தின் முக்கிய லேண்டிங் கியர் என்பதை நீங்கள் காணலாம் இதேபோல் வலதுபுறத்தில் ஒரு லேண்டிங் கியர் உள்ளது இது உங்கள் நோஸ் லேண்டிங் கியர் இது மீண்டும் சரி செய்யப்பட்டது எனவே நீங்கள் லேண்டிங் கியர் இணைப்பைக் காணலாம் இது முதல் இணைப்பு இரண்டாவது இணைப்பு மற்றும் இடது பக்கத்தில் மூன்றாவது இணைப்பு எனவே பிரதான லேண்டிங் கியரை பியூசேலாஜ் இணைக்கும் மூன்று இணைப்பு போல்ட்களை நீங்கள் காணலாம் இது இடது பக்கத்தில் லேண்டிங் கியரை இணைப்பிற்கானது இதேபோல் எங்களுக்கு வலது பக்கத்தில் இணைப்பு உள்ளது எனவே செஸ்னா 206 ஏர்கிராப்ட் லேண்டிங் கியரை நீங்கள் காணலாம் இது நீங்கள் காணக்கூடிய முதல் இணைப்பு புள்ளி மற்றும் இந்த பக்கத்தில் இரண்டாவது இணைப்பு புள்ளி செஸ்னா 206 ஏர்கிராப்ட் நிலையான நோஸ் லேண்டிங் கியரில் இரண்டு இணைப்பு புள்ளிகள் இது உங்கள் ஸ்டீயரிங் பெல் க்ராங்க் செஸ்னா 206 ஏர்கிராப்ட் நோஸ் லேண்டிங் கியர் இணைப்பை நீங்கள் காணலாம் இது ஒரு இணைப்பு பின்னர் இது நீங்கள் காணக்கூடிய மற்றொரு இணைப்பு செஸ்னா 206 ஏர்கிராப்ட் நிலையான நோஸ் லேண்டிங் கியருக்கான இரண்டு இணைப்புகள் ஆழமான உள்ளே நீங்கள் இந்த விஷயங்களைக் காணலாம் இவை ஸ்டீயரிங் தண்டுகள் இது ஸ்டீயரிங் இணைப்பு இது உங்கள் ஸ்டீயரிங் கை அல்லது ஸ்டீயரிங் பெல் க்ராங்க் உடன் ஒரு இணைப்புடன் ஒரு தடி இங்கே இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இரண்டாவது நீங்கள் பார்க்க முடியும் ஆழமான இங்கே இது இணைக்கப்பட்டுள்ளது எனவே இரண்டு ஸ்டீயரிங் தண்டுகள் இவை நோஸ் லேண்டிங் கியருக்கான உங்கள் ஸ்டீயரிங் தண்டுகள் நீங்கள் இங்கே ஷிமி டம்பர் ஷிமி டம்பர் லொகேஷன் மற்றும் ஓலியோ நியூமேடிக் ஸ்ட்ரட் மற்றும் நோஸ் கியர் ஃபோர்க் ஆகியவற்றைக் காணலாம் நீங்கள் இங்கே நோஸ் கியர் ஃபோர்க்கைக் காணலாம் எனவே நாங்கள் இப்போது பைபர் சரடோகா ஏர்கிராப்ட் இருக்கிறோம் இது ரெட்ராக்டபிள் லேண்டிங் கியர் உள்ளது பைபர் சரடோகா ஏர்கிராப்ட் சரியான பிரதான லேண்டிங் கியரை நீங்கள் காணலாம் இவை லேண்டிங் கியர் இணைப்பு புள்ளிகள் இது லேண்டிங் கியர் இணைப்பு அடைப்புக்குறி 4 போல்ட் 1 2 3 மற்றும் பின்புற 4 இல் ஒன்று இந்த 4 போல்ட் பிளஸ் 1 இணைப்பு இங்கே இந்த இணைப்புகள் பிரதான லேண்டிங் கியரை பியூசேலாஜ் இணைக்கின்றன நீரூற்றுகளைக் காணலாம் இது பின்வாங்கக்கூடிய லேண்டிங் கியர் என்பதால் நீங்கள் ஹூக்கைக் காணக்கூடிய வசந்தம் டவுன் லாக் ஹூக் இது டவுன் லாக் ஹூக் சுவிட்சுகள் எலக்ட்ரானிக் சுவிட்சுகள் டவுன் லாக் சுவிட்சுகள் மற்றும் நீங்கள் ஓலியோ நியூமேடிக் ஸ்ட்ரட் பார்க்கிறீர்கள் டோக் இணைப்புகள் டயர் அசெம்பிளி மற்றும் பிரேக் யூனிட் எனவே இது பைபர் சரடோகா ஏர்கிராப்ட் பின்வாங்கக்கூடிய லேண்டிங் கியரான பைபர் சரடோகா ஏர்கிராப்ட் லேண்டிங் கியரை நீங்கள் காணலாம் இப்போது நீங்கள் பின்வாங்கல் காசோலை பைபர் சரடோகா ஏர்கிராப்ட் பின்வாங்கல் மற்றும் நீட்டிப்பு காசோலை ஆகியவற்றைக் காண்பீர்கள் மேலே லேண்டிங் கியர் மூன்று லேண்டிங் கியர்கள் பிரதான லேண்டிங் கியர்கள் மற்றும் மூக்கு லேண்டிங் கியர் ஆகிய இரண்டையும் திரும்பப் பெற்றிருப்பதை நீங்கள் பார்த்துள்ளீர்கள் லேண்டிங் கியர் எவ்வாறு கீழே வருகின்றன என்பதை இப்போது பார்ப்போம் கீழே அவர்கள் இறங்கிய லேண்டிங் கியர்களின் படிப்படியான இயக்கத்தை நீங்கள் காணலாம் இப்போது அவை முற்றிலும் கீழே மற்றும் பூட்டப்பட்டுள்ளன நீங்கள் மூன்று லேண்டிங் கியர்களை முழுவதுமாக கீழே மற்றும் பூட்டியிருப்பதைக் காணலாம் இந்த ஏர் லேண்டிங் கியரில் அவசரகால சோதனை உள்ளது நாங்கள் அவசரகால சோதனை செய்வோம் திரும்பப் பெறுதல் இயல்பானது லேண்டிங் கியர்கள் பொதுவாக பின்வாங்கப்படுகின்றன மற்றும் அவசரகால தேர்வின் மூலம் அவை இலவச வீழ்ச்சிக்கு செய்யப்படுகின்றன நீங்கள் லேண்டிங் கியர்களை மீண்டும் செல்வதைக் காணலாம் லேண்டிங் கியர்கள் இப்போது முழுமையாக பின்வாங்கியுள்ளதை நாங்கள் கண்டோம் கியர்கள் இப்போது அவசரகால இலவச வீழ்ச்சி அவசரத்தை குறைக்கும் அவசரநிலை கீழே நீங்கள் இப்போது பார்க்க முடியும் அவசர தேர்வு செய்யப்பட்டு கியர்கள் ஒரு இலவச வீழ்ச்சி இப்போது லேண்டிங் கியர்கள் கீழே இறங்கி பூட்டப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்துள்ளீர்கள் அவசரகால தேர்வு முடிந்தபின் அவை இலவச வீழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன செஸ்னா 206 ஏர்கிராப்ட் டேய்ல் பிளேன் வெர்டிகல் ஸ்டாபிளிஸ்ர் ரட்ட்ர் ஹாரிஸ்ன்ட்டல் ஸ்டாபிளிஸ்ர் எலெவடோர் மற்றும் ஒரு எலெவடோர் டிரிம் டேப் கொண்டுள்ளது நீங்கள் பார்க்க முடியும் வெர்டிகல் ஸ்டாபிளிஸ்ர் இரண்டு ஸ்பார்கள் கிடைத்துள்ளன முதல் ஸ்பார் இரண்டாவது ஸ்பார் மற்றும் ரிப்ஸ் ஸ்கின் ஸ்பார் மற்றும் ரிப்ஸ் ரிவேட்டேட் இதேபோல் ரட்ட்ர் ரட்ட்ர் நீங்கள் ஒரு ஸ்பார் மற்றும் ஒரு ரிப்ஸ் பார்க்க முடியும் ஸ்கின் மீண்டும் ஸ்பார்ஸ் மற்றும் ரிப்ஸ் மாற்றப்படுகிறது மூன்று மெண்ட்டிங் போல்ட் மூலம் வெர்டிகல் ஸ்டாபிளிஸ்ர் ரட்ட்ர் இணைக்கப்பட்டுள்ளது மூன்று மெண்ட்டிங் போல்ட்களை இங்கே கீழே காணலாம் மவுண்ட் பாட்டம் மெண்ட்டிங் போல்ட் நடுத்தர மெண்ட்டிங் போல்ட் மற்றும் மேல் மெண்ட்டிங் போல்ட் ஆகியவற்றைக் காணலாம் மேல் மெண்ட்டிங் போல்ட் ரட்ட்ர் இது மேல் மெண்ட்டிங் போல்ட் இது நடுத்தர மெண்ட்டிங் போல்ட் மற்றும் கீழே மெண்ட்டிங் போல்ட் மீண்டும் ஹாரிஸ்ன்ட்டல் ஸ்டாபிளிஸ்ர் வருவதால் ஹாரிஸ்ன்ட்டல் ஸ்டாபிளிஸ்ர் ஒரு முன்னோக்கி ஸ்பார் மற்றும் பின்புற ஸ்பார் இருப்பதைக் காணலாம் இது ஒரு ரிப்ஸ் பெற்றுள்ளது மற்றும் ஸ்கின் பேனல் ஸ்பார்ஸ் மற்றும் ரிப்ஸ் மாற்றப்படுகிறது இதேபோல் எலெவடோர் ஒரு ஸ்பார் மற்றும் ரிப்ஸ் உள்ளடக்கியது ஸ்கின் பேனல் மீண்டும் ஸ்பார்ஸ் மற்றும் ரிப்ஸ் மாற்றப்படுகிறது ஹின்ஜ் லைன் முன்னால் இருக்கும் எலெவடோர் ஒரு சமநிலை எடை உள்ளது இவை சமநிலை எடைகள் என்பதை நீங்கள் காணலாம் வலது பக்கத்தில் ஒன்று இடது பக்கத்தில் ஒன்று எலெவடோர் டிரிம் டேப் நீங்கள் காணக்கூடிய எலெவடோர் டிரிம் டேப் மீண்டும் ஒரு ரிப்ஸ் பெற்றுள்ளது மற்றும்ஸ்கின் பேனல் செல்லப்படுகிறது எலெவடோர் மெண்ட்டிங் நீங்கள் காணலாம் எலெவடோர் ஹாரிஸ்ன்ட்டல் ஸ்டாபிளிஸ்ர் ஏற்றப்பட்டுள்ளது நீங்கள் எலெவடோர் மெண்ட்டிங் காணலாம் இதேபோல் இதேபோன்ற மெண்ட்டிங் இடது பக்கத்திலும் உள்ளது எனவே இது வலது பக்கமாகும் இங்கே எலெவடோர் மெண்ட்டிங் போல்ட் காணலாம் இந்த இணைப்பு எலெவடோர் டிரிம் டேப் இது எலெவடோர் டிரிம் டேப் எலெவடோர் டிரிம் டேப் கட்டுப்பாட்டு இணைப்பை நீங்கள் பார்த்த எலெவடோர் டிரிம் டேப் இது இது எலெவடோர் டிரிம் டேப் இணைப்பு எலெவடோர் டிரிம் டேப் ஹின்ஜ் உங்களை ஏற்றியுள்ளது ஹின்ஜ் இங்கே பொருத்தப்பட்ட ஹின்ஜ் லைன் வரியைக் காணலாம் செஸ்னா 206 ஏர்கிராப்ட் டேய்ல் பிளேன் ஒரு வெர்டிகல் ஸ்டாபிளிஸ்ர் ரட்ட்ர் ஹாரிஸ்ன்ட்டல் ஸ்டாபிளிஸ்ர் மற்றும் ஒரு எலெவடோர் டிரிம் கொண்ட ஒரு எலெவடோர் ஆகியவற்றைக் கொண்ட அனைத்து உலோக கட்டுமானங்களும் ஆகும் டேப்